ஒரு குறிப்பிட்ட அமைப்பிற்கான ஓம்ஸில் மின்மறுப்பு வரையறுக்கப்படுகிறது எனது மின்மாற்றி முதன்மை மின்மாற்றி இரண்டாம்நிலை ஆகியவற்றிற்கான மின்மறுப்பின் மதிப்பு முறுக்கு உண்மையான மின்மறுப்பின் ஒரு பகுதியாகும் அடிப்படை மின்மறுப்பை நாம் வரையறுக்க வேண்டும் சக்தி அமைப்பில் நான்கு மதிப்புகள் சரி செய்யப்பட வேண்டும் kVA மதிப்பீட்டைக் கொண்டு மின்னழுத்த மதிப்பீடு தற்போதைய மற்றும் மின்மறுப்பு சரி செய்யப்பட வேண்டும் kVA இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு மற்றும் மின்னழுத்தத்தின் குறிப்பிட்ட மதிப்பைக் கொண்ட மின் அமைப்புக்கான நான்கு அடிப்படை மதிப்புகளுடன் kVA Voltage எனக்கு நேரடியாக ஆம்பியரைக் கொடுக்கும் என்று சொல்லலாம் Zbase எனது அடிப்படை மின்னழுத்தம் அடிப்படை மின்னோட்டமாகும் 2 kVA 220 110V மின்மாற்றி வரையறுக்கப்பட்டுள்ளது என்னிடம் ஒரு மின்மாற்றி இருக்கும்போது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை இரண்டிற்கும் kVA ஐ அடிப்படை kVA ஆக வரையறுக்கவும் ஏனெனில் மின்மாற்றியில் சக்தி மாறாது முதன்மை பக்க அல்லது இரண்டாம் பக்கத்திற்கான மாறிலியாக நான் கே ஏவைப் பெறப்போகிறேன் எனவே அடிப்படை kVA என்பது 2 2 kVA தானே இது அடிப்படை kVA ஆகும் இது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலைக்கான அடிப்படை மின்னழுத்தமாக இருக்கும் முதன்மைக்கான அடிப்படை மின்னழுத்தத்தை தனித்தனியாக வரையறுப்போம் இரண்டாம் நிலைக்கு தனித்தனியாக ஏனெனில் நாங்கள் ஸ்டெப் அப் அல்லது ஸ்டெப் டவுன் செல்லப் போகிறோம் kVA ஒன்றுதான் அதேசமயம் இது ஒவ்வொரு பக்கத்திற்கும் சுயாதீனமாக வரையறுக்கப்படும் முதன்மைக்கான அடிப்படை மின்னோட்டம் உள்ளது நான் 2200220 ஆக இருக்க வேண்டும் அதனால் அது 10 A ஆக இருக்கும் இரண்டாம் நிலைக்கான தற்போதைய மின்னோட்டத்தை 20 A ஆகப் பார்க்கிறேன் இப்போது நான் Zbase ஐ வரையறுத்தால் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலைக்கு மிகவும் தெளிவாக அவை வித்தியாசமாக இருக்கும் எனவே Zbase ஐ முதன்மையாகப் பார்க்க முயற்சித்தால் 22010 22ῼ இருக்கும் அதேசமயம் நான் 11020 5 5ῼ ஆக இருக்கும் இரண்டாம் நிலைக்கு Zbase ஐ வரையறுக்க முயற்சித்தால் முதன்மை மின்மறுப்பு முதன்மை பக்கத்திற்கும் இரண்டாம் பக்கத்திற்கும் வித்தியாசமாக இருக்கும் இதேபோல் அடிப்படை மின்னழுத்தங்களும் அடிப்படை நீரோட்டங்களும் முதன்மை பக்கத்திற்கும் இரண்டாம் பக்கத்திற்கும் வித்தியாசமாக இருக்கும் அதேசமயம் நான் கே ஏவைப் பார்த்தால் அவை அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கும் எனவே நான் இங்கே R1 X1 ஐ வரையறுக்கிறேன் இது எனது முதன்மை மின்னழுத்த ஒழுங்குமுறை பற்றி நான் அதிகம் பேசப் போகிறேன் மேலும் I2R பற்றி மேலும் இருக்கலாம் அதனால் தான் நான் முக்கியமாக தொடர் அளவுருக்களைப் பார்க்கிறேன் நான் R2 X2 ஐப் பெறப் போகிறேன் இங்கே என் சுமை உள்ளது நான் 5 5 of சுமைகளை இணைக்கிறேன் என்றால் சாதாரண இயக்க நிலையில் அடிப்படை மின்மறுப்பு 100 அல்லது மதிப்பிடப்பட்ட மின்னோட்டமாகும் எனவே நான் 1 p u சுமைகளை இணைக்கிறேன் என்றால் 1 p u என்பதன் அர்த்தம் என்னவென்றால் நான் கணக்கிட்ட அடிப்படை மின்மறுப்புக்கு சமம் இது 5 5 to உடன் ஒத்திருக்கும் நான் இதை இணைக்கிறேன் என்றால் இங்கே பாயும் தற்போதைய I2 மதிப்பிடப்பட்டிருக்கும் மற்றும் I2 மதிப்பிடப்பட்ட 20 A க்கு சமமாக இருக்கும் அதேசமயம் இந்த 20 A ஆனது முதன்மை முறுக்குகளில் 10 A ஆக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதுவும் ஐபேஸ் ஆகும் முதன்மை பக்கத்திலிருந்து அல்லது இரண்டாம் பக்கத்திலிருந்து மின்மாற்றியில் இருந்து 100 சதவீதம் கே ஏ பெறப்படுகிறது பாயும் மின்னோட்டம் 1 p எனவே ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கமாக மாற்றுவதில் எந்த சந்தேகமும் இல்லை தொழில்துறையிலிருந்து வழங்கப்படும் உண்மையான மதிப்புகள் ஒரு யூனிட்டின் அடிப்படையில் மின்மறுப்புகளாக இருக்கும் மின்மாற்றியின் தொடர் அளவுருக்களில் நான் பெறப்போகும் மொத்த துளி இதுவாகும் நான் இரண்டாம் பக்கத்திலிருந்து முழு விஷயத்தையும் பார்க்கிறேன் என்றால் இது வி 2 மதிப்பிடப்பட்டது என்று கூறுவேன் இதுதான் மின்னழுத்த கட்டுப்பாடு இது மின்னழுத்த ஒழுங்குமுறை இரண்டாம் நிலை பக்கத்திலிருந்து எடுக்கப்படும் மின்னோட்டமானது இரண்டாம் நிலை மின்மறுப்புகளால் நேரடியாகப் பெருக்கப்படுகிறது மின்னோட்டமானது நிச்சயமாக முதன்மை பக்கமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அனைத்தையும் இரண்டாம் பக்கத்திற்கு மொழிபெயர்க்க வேண்டும் நான் இரண்டாம் பக்க பார்வையில் இருந்து எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறேன் எல்லாவற்றையும் ஒரு யூனிட் அடிப்படையில் நான் வரையறுத்துள்ளேன் ஒரு யூனிட் அடிப்படையில் எல்லாவற்றையும் அதன் சொந்த தளத்துடன் வரையறுக்கிறது அது உண்மையில் வேறு வழியில் மாற்றாது எனவே அது அதன் சொந்த தளத்தைப் பற்றி பேசுகிறதென்றால் நான் மதிப்பிடப்பட்ட மதிப்பாக I1rated அல்லது I2rated ஐப் பற்றி பேசுகிறேனா அது 1 p u ஆக இருக்கும் அது 100 சதவீதமாக இருக்கும் எனவே நான் 1 p u என எழுதப் போகிறேன் அது ஒரு பொருட்டல்ல இரண்டாம் பக்கத்தின் அடிப்படை மின்மறுப்பு தொடர்பாக நான் பார்க்கிறேனா அல்லது முதன்மை பக்கத்தின் அடிப்படை மின்மறுப்பைக் குறித்து பற்றிப் பேசினால் அது அடிப்படையில் எனக்குத் தரும் அதே வகையான வீழ்ச்சி ஏனென்றால் இந்த மின்னோட்டத்தையும் ஒரே பக்கமாகக் குறிப்பிடுவதைப் பார்க்கிறேன் அதிலிருந்து நான் மின்மறுப்பைக் கணக்கிடுகிறேன் நாம் இங்கே 20 A ஐ வைத்திருக்கிறோம் என்பதை மீண்டும் எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த 20 ஐ பெருக்க வேண்டும் நான் தன்னிச்சையாக சில மதிப்பை எடுத்துக்கொள்வேன் ஒருவேளை இது 3 மற்றும் இது 4 நான் வெறுமனே சில பெரிய மதிப்பை எடுத்துக்கொள்கிறேன் பரவாயில்லை இது 20 3 j4 என்று நான் சொன்னால் அதுதான் துளி இது மிக அதிகமாக உள்ளது ஆனால் இதுதான் நான் இரண்டாம் பக்கத்திலேயே பெறக்கூடிய துளி பொதுவாக R1 மற்றும் R2' ஒருவருக்கொருவர் ஒப்பிடக்கூடியதாக இருக்கும் X1 மற்றும் X2' ஒருவருக்கொருவர் ஒப்பிடக்கூடியதாக இருக்கும் எனவே முதன்மை பக்கத்தில் வரும் இதேபோன்ற மதிப்பைப் பற்றி நான் பேசினால் இதை நான் 3122 என எழுத வேண்டும் அல்லது 2 ஆல் பெருக்க வேண்டும் மன்னிக்கவும் 122 அல்ல நான் செய்ய வேண்டும் உன்னிடம் சொல்ல எனவே இது உண்மையில் 3x4 காரணம் 2 ஆக இருக்கும் ஏனெனில் இது 220110 வி மின்மாற்றி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இரண்டு எதிர்ப்பும் ஒப்பிடத்தக்கது என்று நான் கூறினால் நான் மறுபுறத்தில் ஒரே 3 ῼ இருக்க வேண்டும் ஆனால் முதன்மை பக்கத்தைப் பார்க்கவும் எனவே இது 3x4 ஆக இருக்கும் இது 3 ஆக இருக்கும் இது 4x4 ஆக இருக்கும் இங்கு என்ன நடப்பு இருக்கும் நடப்பு 10 A ஆக மட்டுமே இருக்கும் எனவே இதை 10 12 j16 என்று எழுத வேண்டும் எனவே நான் மின்னழுத்த சொட்டுகளைப் பார்க்க முயற்சித்தால் இதுதான் இந்த மின்னழுத்த வீழ்ச்சி 110 V ஐக் குறிக்கும் அதே சமயம் இந்த மின்னழுத்த வீழ்ச்சி 220 V ஐக் குறிக்கும் ஏனெனில் நான் அதை முதன்மைக் கண்ணோட்டத்தில் முழுமையாகப் பார்க்கிறேன் எனவே நான் அதன் சொந்த அடிப்படை மின்னழுத்தம் அதன் சொந்த அடிப்படை மின்னோட்டம் அதன் சொந்த அடிப்படை மின்மறுப்பு ஆகியவற்றை எடுக்க வேண்டும் மற்றொன்றை இரண்டாம் நிலைப் பார்வையில் இருந்து பார்க்கிறேன் என்றால் நான் அதன் சொந்த மின்னோட்டத்தையும் அதன் சொந்த அடிப்படை மின்னழுத்தத்தையும் அதன் சொந்த மின்மறுப்பையும் எடுக்க வேண்டும் அதைத்தான் நான் எடுத்துள்ளேன் எனவே இப்போது நான் பெறும் பகுதியை நான் உண்மையில் பார்த்துக் கொண்டிருந்தால் நீங்கள் சதவீதத்தை கணக்கிட முயற்சிக்கிறீர்கள் இது 20x5110 எனவே இது 200200 எனவே இவை இரண்டும் அதன் சொந்த அடிப்படை மின்னழுத்தத்தைக் குறிக்கும் வகையில் நான் பெறும் அதே அளவு சதவீதமாகும் எனவே நான் தடைகளின் அடிப்படையில் அல்லது ஒரு யூனிட்டுக்கு வெளிப்படுத்தியபோது எல்லாவற்றையும் நான் முதன்மை பக்கத்திலிருந்து இரண்டாம் பக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறேனா என்பது முக்கியமல்ல ஓரளவு நான் முதன்மை பக்கத்திலிருந்து எதையாவது வெளிப்படுத்துகிறேன் ஓரளவு நான் வெளிப்படுத்துகிறேன் இரண்டாம் பக்கத்திலிருந்து ஏதோ ஒட்டுமொத்தமாக நான் அதன் சொந்த அடித்தளத்தைக் கொண்டு கணக்கிடும்போது இறுதியில் மின்னழுத்த வீழ்ச்சி அதே சதவீத மதிப்புகளில் இருக்கும் எனவே இந்த முழு விஷயம் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தைப் பொறுத்து ஒட்டுமொத்த மின்னழுத்த வீழ்ச்சியாக நான் பெறுவது இது பொதுவாக மின்மாற்றியின் சதவீத மின்மறுப்பு என அழைக்கப்படுகிறது எனவே நான் இருந்தால் சொல்லலாம் மாணவர் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை மின்மறுப்புகள் எப்போதும் ஒப்பிடத்தக்கதா பேராசிரியர் பெரும்பாலான மின்மாற்றிகளில் பொதுவாகப் பார்க்கவும் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை ஒப்பிடத்தக்கதாக இருக்கும் நீங்கள் வெவ்வேறு மதிப்புகளைக் கொடுத்திருக்கலாம் உங்களுக்கு வெவ்வேறு ஓமிக் மதிப்புகள் வழங்கப்பட்டாலும் அதை மாற்ற முயற்சித்தால் அதன் சொந்த தளத்தை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் சதவீத மதிப்புகள் ஒப்பிடத்தக்கவை என்பதைக் காண்போம் அதாவது ஒன்று 3 சதவிகிதம் இருக்கலாம் மற்றொன்று 3 25 அல்லது 3 5 சதவிகிதம் இருக்கலாம் நான் சொல்ல முயற்சிக்கிறேன் அவ்வளவுதான் இந்த 220110 v இல் நீங்கள் மதிப்புகளை அளவிட்டிருந்தால் நான் R1 ஐ வைத்திருக்கலாம் நாங்கள் உழைத்த அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதா தயவுசெய்து அந்த மதிப்புகளை எனக்கு வழங்க முடியுமா நான் கொடுத்த சில தன்னிச்சையான மதிப்புகள் கடைசியாக நாங்கள் சிக்கலில் பணியாற்றினோம் அதே 220110V திறந்த சுற்று மற்றும் குறுகிய சுற்று தரவு மாணவர் 1547 பேராசிரியர் இது 5 5 ῼஎன்று நான் கருதலாம் எனவே இது எதிர்ப்பு சுமை நான் 5 5 Ω ஐ வெறுமனே ஒரு எதிர்ப்பாகக் கருதினால் அது கட்டத்தில் இருப்பதாக நான் கருதலாம் அது ஒரு பொருட்டல்ல எனவே நான் இங்கு ஒட்டுமொத்த மின்மறுப்புகளைப் பற்றி 5 5ῼ பற்றி பேசுகிறேன் ஏனென்றால் நான் எந்த கட்ட கோணத்தையும் எடுக்கவில்லை என்பதால் அது மிகவும் எளிமையானது என்று நான் கருதலாம் அது எதிர்க்கவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் கட்ட கோணத்தை சேர்க்க வேண்டும் எனவே நான் இங்கே சொல்ல முயற்சிக்கிறேன் இது 220V 2 2kVA மின்மாற்றி என்றால் R1 1ῼ என்று சொல்லலாம் அதேசமயம் R2 எனக்கு கிடைத்தது 14 ஆக இருக்க வேண்டும் அது சமமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பதிலாக இருக்கலாம் 0 25 இல் இது 0 26 ῼ ஆக இருக்கலாம் இதேபோல் நான் X1 ஐ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் 3ῼ என்று சொல்லலாம் இங்கே நான் X2 ஐ 34 0 75 ஆக வைத்திருக்க வேண்டும் ஆனால் அதை விட இதை 0 8 ஆக எடுத்துக்கொள்வேன் அது ஒரு பொருட்டல்ல மாணவர் 1712 பேராசிரியர் N1N22 இல்லைஅதனால்தான் 1 4 மாணவர் 1728 பேராசிரியர் 220110 இது திருப்பத்தின் விகிதம் நான் எல்லாவற்றையும் முதன்மை பக்கத்திற்கு மாற்றினால் நான் 4 ஆல் பெருக்க வேண்டும் ஏனெனில் 22 212 நான் உயர் வோல்டேஜ் பக்கத்திலிருந்து குறைந்த மின்னழுத்த பக்கத்திற்கு மாற்றுகிறேனா என்பதை எப்போதும் நினைவில் கொள்க பின்னர் அது 1 திருப்ப விகிதம்2 திருப்ப விகிதமாக இருக்கும் அங்கு திருப்பத்தின் விகிதம் மீண்டும் 1 ஐ விட அதிகமாக இருக்கும் நான் அதை அதிக மின்னழுத்த பக்கத்திற்கு மாற்றும் போதெல்லாம் நான் எப்போதும் ஒரு காரணியால் பெருக்க வேண்டும் இது 1 முழு சதுரத்தை விட அதிகமாக இருக்கும் எனவே நான் 220 110 ஐப் பார்க்கிறேன் என்றால் 220 குறைந்த மின்னோட்டத்தை சுமக்கப் போகிறது அது குறைந்த மின்னோட்டத்தைக் கொண்டு செல்கிறதென்றால் மின்மறுப்பு பெரியதாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் உயர் மின்னழுத்தம் உயர் மின்மறுப்பு குறைந்த மின்னழுத்தம் குறைந்த மின்மறுப்பு ஆகியவற்றைக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் அதுவே வெளிப்பாடு நீங்கள் ஒரு யூனிட்டுக்குச் செய்கிறீர்கள் என்றால் இந்த குழப்பங்கள் அனைத்தும் நீக்கப்படும் ஏனென்றால் நான் அதை இங்கே பார்த்தால் ஒரு யூனிட் அடிப்படையில் ஒரு யூனிட் மின்மறுப்புக்கு 220 V பக்கத்தில் இந்த குறிப்பிட்ட வழக்கில் அடிப்படை மின்மறுப்பு 22 ῼ என்று நாங்கள் கூறினோம் அதேசமயம் இந்த வழக்கில் அடிப்படை மின்மறுப்பு 5 5 ῼ ஆகும் எனவே அதிக மின்னழுத்த பக்கமானது எப்போதும் பெரிய மின்மறுப்பை வெளிப்படுத்தும் மற்றும் குறைந்த மின்னழுத்த பக்கமானது எப்போதும் வெளிப்படும் இது அடிப்படையில் குறைந்த அதிக மின்னோட்டத்தைக் காட்டப் போகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் இதன் காரணமாக அது குறைந்த மின்மறுப்பை வெளிப்படுத்தும் எனவே நான் வெளிப்படுத்தினால் இதுதான் இதுதான் முதன்மை ஒரு யூனிட் மின்மறுப்பு மற்றும் இங்கே நான் ஆக இருக்கப் போகிறேன் இரண்டாம் நிலை ஒரு யூனிட் மின்மறுப்பு இப்போது நீங்கள் ஒரு யூனிட்டைக் கணக்கிடுகிறீர்கள் உங்களிடம் கால்குலேட்டர் இருந்தால் தயவுசெய்து ஒரு யூனிட்டைக் கணக்கிட முயற்சிக்கவும் இவை இரண்டும் கிட்டத்தட்ட ஒப்பிடத்தக்கதாக இருக்க வேண்டும் சரியாக சமமாக இருக்கும் என்று நான் கூறவில்லை ஆனால் அவை ஒப்பிடத்தக்கதாக இருக்கும் மாணவர் 1728 பேராசிரியர் அவை சமமாக இருக்காது உண்மையில் இலட்சிய மின்மாற்றி எல்லாம் 0 ஆக இருக்க வேண்டும் இலட்சிய மின்மாற்றி எல்லாம் 0 ஆக இருக்க வேண்டும் மற்றும் இணையான அளவுரு மட்டுமே முடிவிலியாக இருக்க வேண்டும் நான் மீண்டும் வலியுறுத்தினேன் சிறந்த மின்மாற்றி எனவே நான் ஒரு சிறந்த மின்மாற்றி முறுக்கு இருக்கப் போகிறேன் 0 இன் எதிர்ப்பு கசிவுகள் 0 காந்தமாக்கும் வினைகள் முடிவிலி மற்றும் எதிர்ப்பின் முக்கிய இழப்பு கூறுகள் முடிவிலி உண்மையான மின்மாற்றி பொதுவாக நான் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை மின்மறுப்புகளை ஒப்பிடப் போகிறேன் நான் சரியாகச் சொல்லவில்லை அவை ஒப்பிடத்தக்கவை எனவே நான் இதை ஒரு யூனிட்டில் எழுதும்போது இதை ஒரு யூனிட்டில் எழுத முயற்சித்தால் இது 122 ஆகும் அதாவது 322 இது 0 265 5 ஆக இருக்கும் நான் இரண்டையும் 10 ஆல் பெருக்கி 4 ஆல் பெருக்க முடியும் பின்னர் நான் அடிப்படையில் அதே தளத்தை 22ῼ பெற முடியும் எனவே 0 26 x4 மீண்டும் 1 க்கு நெருக்கமாக இருக்கும் எனவே நான் பெற்றுள்ள மின்மறுப்புகள் நான் சுயாதீனமாகக் கணக்கிட்டிருந்தாலும் அவை ஒப்பிடத்தக்கவை என்று நான் மிகத் தெளிவாகக் கூற முடியும் எனவே மதிப்புகளைக் கவனிப்பதன் மூலம் நீங்கள் கணக்கீடு அல்லது அளவீட்டில் ஏதேனும் தவறு செய்திருக்கிறீர்களா என்று சொல்ல முடியும் அவற்றில் ஒன்று எனக்கு 1ῼ கிடைத்தால் மற்றொன்றுக்கு 1p மற்றொன்றுக்கு 22p u உதாரணத்திற்கு எனவே ஒரு யூனிட் மதிப்பு உங்களுக்கு ஒருவித மதிப்பீட்டைக் கொடுக்கும் எனவே அவற்றைப் பார்க்கும்போது நீங்கள் அனைத்து கணக்கீடுகளையும் சரியாக செய்துள்ளீர்களா என்று சொல்ல முடியும் நான் ஒரு மின்மாற்றியைப் பார்த்தால் பொதுவாக மின்னழுத்த ஒழுங்குமுறை 10 சதவீதத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஆகவே நாம் கணக்கிடுகிறவற்றின் முடிவில் மின்னழுத்த ஒழுங்குமுறை ஒரு யூனிட் அடிப்படையில் உள்ளது ஏனெனில் நாங்கள் அதை எப்போதும் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தால் வகுக்கிறோம் எனவே நாம் துளி பெறுகிறோம் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தால் அதைப் பிரிக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் அதை மீண்டும் செய்கிறோம் நாங்கள் மின்னழுத்த வீழ்ச்சி 10 சதவிகிதத்திற்கும் குறைவாக இருக்கிறதா என்று ஒரு மதிப்பீட்டைப் பெற முடிகிறது அதாவது நான் எல்லாவற்றையும் சரியாகச் செய்திருக்கிறேனா அல்லது மின்மாற்றி போதுமானதாக இருக்கிறதா என்று அர்த்தம் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கவனிப்பதன் மூலம் சரியான உணர்வைப் பெற முடியும் அது ஒன்று ஒரு யூனிட் குறியீட்டைப் பயன்படுத்துவதன் முக்கிய நன்மைகள் எனவே பொதுவாக நாம் தொழில்துறையிலிருந்து ஒரு மின்மாற்றி வாங்கும் போதெல்லாம் அவர்கள் மின்மறுப்புகளை இவ்வளவு சதவீதத்தை மட்டுமே கூறுவார்கள் அதாவது 0 u அல்லது 10 சதவிகிதம் இருக்கலாம் இதை அவர்கள் பார்ப்பார்கள் எனவே இதன் அர்த்தம் eq மதிப்பிடப்பட்டதாகும் Irated x Zeq Vrated நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டியது Irated மற்றும் Vrated மட்டுமே நான் அதை LV பக்கத்தில் அல்லது HV பக்கத்தில் முழுமையாக எடுத்துக்கொள்கிறேன் இதேபோல் நான் LV பக்கத்திலிருந்தோ அல்லது HV பக்கத்திலிருந்தோ Zeq எடுத்துக்கொள்கிறேன் எல்லாவற்றையும் ஒரு பக்கத்திலிருந்து எடுத்துக்கொள்வது நல்லது இது 0 1 க்கு சமம் அதாவது இதன் பொருள் என்னவென்றால் இதன் அர்த்தம் இந்த 220110V எனக்குத் தெரிந்தால் மின்மாற்றி 2 2 kVA இது முதன்மை பக்கத்தில் 10 A மின்னோட்டத்தை சுமக்கும்போது முதன்மை பக்கத்திலிருந்து காட்சிப்படுத்தப்பட்ட Zeq இன் துளி என்ன என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் 220 V உடன் ஒப்பிடும்போது அந்த துளி 10 சதவிகிதம் என்று நான் சொல்கிறேன் ஆகவே இந்த முழு விஷயத்தையும் 22 V க்கு சமமாகப் பெறப்போகிறேன் முதன்மை பக்கத்திலிருந்து அதைப் பார்க்க முயற்சிக்கிறேன் என்றால் Vrated 220 V ஆக இருக்கும்போது எனவே இது ஒரு யூனிட்டின் அடிப்படையில் உள்ளது மற்றும் பெரும்பாலான தொழில்கள் Rc மதிப்புகள் Xm மதிப்புகள் மற்றும் R1 மற்றும் R2' ஆகியவற்றை Req மற்றும் X1 X2' என Xeq என குறிப்பிடுகின்றன இவை அனைத்தும் ஒரு யூனிட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதுவரை குறிப்பிடப்படவில்லை ஓமிக் மதிப்புகளில் ஏனெனில் நீங்கள் ஓமிக் மதிப்புகளைப் பார்க்க முயற்சித்தால் குறிப்பாக 400 V 4000 V அல்லது 40000 V போன்ற மின்மாற்றிக்கு ஓமிக் மதிப்புகள் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலைக்கு இடையில் பொருந்தாததைக் காண்பீர்கள் ஏனெனில் இது அதே KVA ஆகும் தற்போதைய முதன்மை பக்கத்தில் 100 மடங்கு உயர்த்தப்பட வேண்டும் மற்றும் மின்னழுத்தம் இரண்டாம் பக்கத்தில் 100 மடங்கு அதிகரிக்கும் எனவே நீங்கள் ஒரு பக்கத்தில் ஓமிக் மதிப்புகளைப் பார்த்தால் அது மறுபுறம் 1ῼ ஆக இருந்தால் அது 10000Ω ஆக இருக்கும் எனவே இது நிறைய முரண்பாடுகளுக்கு வழிவகுக்கும் மேலும் விஷயங்கள் சரியாக செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை யாராவது புரிந்துகொள்வது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம் நீங்கள் அதை ஒரு யூனிட்டில் வெளிப்படுத்தும்போது அவை அனைத்தும் ஒரே சதவீதத்திற்கு வேகவைக்கப்படும் ஏனெனில் நீங்கள் அடிப்படை மின்னழுத்தத்தை குறிப்பிட்ட பக்க மின்னழுத்தமாகவும் மின்னோட்டத்தை குறிப்பிட்ட பக்க மின்னோட்டமாகவும் பயன்படுத்துகிறது எனவே பொதுவாக ஒரு யூனிட்டுக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கின்றன ஒன்று ஒரு மின்மாற்றிக்கான சாதாரண வரம்பிற்குள் மதிப்புகள் வகை வீழ்ச்சியடைகிறதா ஒரு தூண்டல் மோட்டருக்கு ஒரு ஒத்திசைவான இயந்திரத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய மதிப்புகளைக் கவனிப்பதன் மூலம் ஏனென்றால் மின் சாதனத்தை நன்கு அறிந்த நாம் அனைவரும் மின்மாற்றிக்கு 5 சதவிகிதத்திற்கும் குறைவான மின்மறுப்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் அதேபோல் இது RC அல்லது Xm என்றால் என்னால் சொல்ல முடியும் அது 100 சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு 200 தெரியும் 300 400 சதவீதம் மிக உயர்ந்த மதிப்புகள் அதேசமயம் நான் ஒரு தூண்டல் மோட்டாரைப் பார்த்தால் பொதுவாக மின்மறுப்புகள் என்று சொல்லலாம் தொடர் மின்மறுப்புகள் 25 முதல் 30 சதவீதம் வரை சேர்க்கும் எனவே தோராயமாக வெவ்வேறு இயந்திரங்களுக்கான வரம்புகள் எங்களிடம் உள்ளன எனவே அவதானிப்பதன் மூலம் வரம்புகள் வீழ்ச்சியடைகிறதா அல்லது மதிப்புகள் வரம்பிற்குள் வீழ்ச்சியடைகிறதா என்பதை நாம் சொல்ல முடியும் இது முதல் நன்மை இரண்டாவது நன்மை என்னவென்றால் நீங்கள் மதிப்புகளை கணக்கிட முடியும் ஒருபுறம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் 1 ஓமிக் மதிப்புகளை ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு மாற்ற வேண்டியதில்லை வழங்கப்படும் அனைத்தும் பொதுவாக சதவீதத்தில் இருக்கும் இது முழு எந்திரத்திற்கும் பொதுவானதாக இருக்கும் நீங்கள் அதைப் பார்த்தாலும் முதன்மை அல்லது இரண்டாம் நிலை எனவே இது ஒரு யூனிட்டின் முக்கிய நன்மை டுடோரியல் தாளில் உள்ள சிக்கல்களில் ஒன்று சதவீதம் மின்மறுப்பு 10 சதவிகிதம் அல்லது அதுபோன்ற ஒன்று என்று நான் நினைக்கிறேன் இது உண்மையில் இதைக் குறிக்கிறது மதிப்பிடப்பட்ட மதிப்பிடப்பட்ட எந்தப் பக்கத்திற்கும் எந்தப் பக்கமாக இருந்தாலும் அது 0 1 என்று அர்த்தம் எனவே இதேபோல் நான் சதவீத எதிர்ப்பு kVA ஐ சொல்ல முடியும் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 2830 நாங்கள் எழுதியதைப் பாருங்கள் என்னால் இதேபோல் எழுத முடியும் அதற்கு பதிலாக நான் Irated பெருக்கி பிரிக்க முடியும் அதனால் எனக்கு என்ன கிடைக்கும் அடிப்படையில் Vrated xIrated kVA எனவே இதுவும் ஒரு யூனிட் எதிர்ப்பைக் கொடுக்கும் ஒட்டுமொத்த KVA மதிப்பீட்டில் இவ்வளவு சதவீதம் வழங்கப்பட்ட ஓமிக் இழப்புகள் மதிப்பிடப்பட்ட செப்பு இழப்புகள் 5 மதிப்பிடப்பட்ட KVA வின் 2 அதாவது அடிப்படையில் Req 2 ஆகும் அதே வழியில் நான் எழுத முடியும் எனவே ஒரு யூனிட் குறியீட்டிற்கு நாங்கள் அதை எல்லா நேரங்களிலும் தொழில்களில் பயன்படுத்துகிறோம் ஆகவே ஒரு யூனிட் குறியீடானது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அதன் முக்கியத்துவம் என்ன அது ஏன் பொதுவாக உள்ளது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் தொழில் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது மாணவர் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை அளவுருக்களை நாம் ஏன் ஒரு பக்கமாக இணைக்க வேண்டும் பேராசிரியர் முதன்மைக்கு தனித்தனியாகவும் இரண்டாம் நிலைக்கு தனித்தனியாகவும் கணக்கிடுகிறது நான் கிர்ச்சோஃப்பின் சட்டங்களை எழுத முயற்சிக்கிறேன் என்றால் நான் செய்ய வேண்டியது இரண்டு வளைய சமன்பாடுகளை எழுதுவதுதான் ஒவ்வொரு முறையும் மின்னழுத்தங்கள் மற்றும் நீரோட்டங்களை ஒற்றை மின்சுற்று என்று குறிப்பிடவும் அனைத்து அளவுருக்களையும் ஒரே பக்கத்திற்கு மாற்றுவதற்கான ஒரே காரணம் என்னவென்றால் நான் 1 கே எல் சமன்பாட்டையும் 1 கே எல் சமன்பாட்டையும் எழுத முடியும் ஒரு யூனிட் குறியீட்டில் நாம் நிச்சயமாக முக்கிய இழப்புகளைப் பற்றி சரியாகச் சொல்ல முடியும் இந்த நிகழ்வுகளில் உள்ள அனைத்து முக்கிய இழப்புகளும் 100 W போன்றது என்றால் நான் 1002200 என்று கூறுவேன் யூனிட்டின் படி நான் கணக்கிட்டவை எதுவாக இருந்தாலும் இது ஒரு யூனிட்டில் உள்ள முக்கிய இழப்புகள் என்று நான் சொல்ல முடியும் நீங்கள் அதை மீண்டும் kVA அடிப்படையில் செய்யலாம் மாணவர் p u இல் Zeq மற்றும் p u இல் மின்னழுத்த ஒழுங்குமுறை ஆகியவை ஒன்றா பேராசிரியர் 100 சதவிகித சுமையில் ஒற்றுமை சக்தி காரணிக்கு ஒரு யூனிட் Zeq மற்றும் மின்னழுத்த கட்டுப்பாடு ஆமாம் அவரது கவனிப்பு pu இல் Zeq மற்றும் pu இல் மின்னழுத்த ஒழுங்குமுறை அவை சமம் ஆம் அவை சமமாக வழங்கப்படுகின்றன நீங்கள் அதை ஒற்றுமை சக்தி காரணி என்று கணக்கிடுகிறீர்கள் இல்லை ஒற்றுமை சக்தி காரணி அல்ல இது ஒற்றுமை சக்தி காரணியாக இருக்கும் ஏனெனில் 1 மற்றும் 0 இல்லை உண்மையில் ஒற்றுமை சக்தி காரணி குறைந்தது 100 சதவிகித சுமை நிச்சயம் ஏனென்றால் நீங்கள் ஐப் பார்க்கிறீர்கள் நான் மதிப்பிடுவது எதுவாக இருந்தாலும் அங்குள்ள சக்தி காரணி கோணத்தை நீங்கள் உண்மையில் கருத்தில் கொள்ளவில்லை ஆகவே சக்தி காரணி கோணம் 0 ஆக இருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனால் நாங்கள் பேசிய நடைமுறைக் கூறுகளை நாங்கள் புறக்கணிக்கவில்லை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நாங்கள் பேஸர் வரைபடத்தை வரைந்தோம் இது V2 என்று நாங்கள் சொன்னோம் இது போன்ற கூடுதல் சில உள்ளன பின்னர் நாங்கள் இதை V1 டாஷ பெறுகிறோம் பின்னர் இந்த செங்குத்து கூறுகளை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொன்னோம் செங்குத்து கூறு நாம் புறக்கணிக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்க எனவே இது உண்மையில் உங்களுக்கு மிகவும் துல்லியமான ஒழுங்குமுறையைத் தரும் I பெறுவது Z சமமானதாகும் இது ஒற்றுமை சக்தி காரணி மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தில் மிகவும் துல்லியமான ஒழுங்குமுறை ஆகும் அதுதான் இது ஒரு அர்த்தத்தில் நீங்கள் சொல்லலாம் Zeq மறைமுகமாக உங்களுக்கு மின்னழுத்த ஒழுங்குமுறை தருகிறது ஆனால் மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தில் நாங்கள் மூன்று கட்ட மின்மாற்றியில் இறங்குவதற்கு முன் தற்போதைய மின்மாற்றி மற்றும் சாத்தியமான மின்மாற்றி ஆகியவற்றை விரைவாகப் பார்ப்பதற்கு முயற்சிப்போம் இது ஒற்றை கட்ட மின்மாற்றிகள் பற்றிய எங்கள் விவாதத்தை நிறைவு செய்யும் எனவே கருவி மின்மாற்றி என அழைக்கப்படும் சிறப்பு மின்மாற்றிகளில் ஒன்றைப் பார்க்க முயற்சிப்போம் கருவி மின்மாற்றி என்ற பெயர் இது அளவீட்டு மற்றும் கருவிக்கு பயன்படுத்தப்படுகிறது என்ற உண்மையிலிருந்து வருகிறது மாறாமல் அளவீட்டு மற்றும் கருவி கைகோர்த்துச் செல்கிறது ஏனென்றால் நீங்கள் எதையாவது அளவிடலாம் நீங்கள் பதவி விலக முயற்சி செய்யலாம் அல்லது பதவி விலகலாம் அதனுடன் சில கையாளுதல்களைச் செய்ய நீங்கள் முயற்சி செய்யலாம் பின்னர் உங்களுக்குத் தெரியுமா என்று நீங்கள் இறுதியில் பார்க்க முயற்சி செய்யலாம் தேவையான வடிவத்தை நீங்கள் பின்பற்ற முடியும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு ஏர் கண்டிஷனிங் முறையை எடுத்துக்கொள்கிறீர்கள் வெப்பநிலை எப்போதும் 27o ஆக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம் எனவே வெப்பநிலை என்ன என்பதை தொடர்ந்து அளவிட முயற்சி செய்யலாம் அதற்காக உங்களிடம் ஒருவித வெப்பநிலை சென்சார் இருக்கலாம் அந்த வெப்பநிலை சென்சார் மாறாமல் அதை சில மின்னழுத்தமாக மாற்றும் ஏனென்றால் எங்கள் கட்டுப்பாட்டு அமைப்பு கூறுகளில் பெரும்பாலானவை மின்சார இயல்புடையவை எனவே வெப்பநிலை சமமான மின்னழுத்தமாக மாற்றப்படும் பின்னர் இது 27o உடன் ஒத்திருக்கும் எங்கள் குறிப்போடு ஒப்பிடப்படும் இது அநேகமாக ஒரு மின்னழுத்த சமிக்ஞையாகவும் இருக்கும் எனவே இரண்டையும் ஒப்பிடுவேன் வெப்பநிலை இன்னும் 27 ° ஐ எட்டவில்லை என்றால் அது 30o ஆக இருக்கும்

பின்னர் நான் கண்டிஷனிங் அமைப்பினுள் நீண்ட காலமாக கம்ப்ரசரை இயக்க வேண்டும் எனவே அந்த அமுக்கி குளிரூட்டப்பட்டிருக்கும் வரை இயக்கப்பட்டிருக்கும் பின்னர் அது விரிவடைந்து பின்னர் வெப்பப் பரிமாற்றி வழியாகச் சென்று ஒட்டுமொத்த வெப்பநிலை 27o ஆக குறைகிறது வெப்பநிலை 27o ஐ அடையும் வரை இது நடக்கப் போகிறது அது 27o ஐ அடைந்த பிறகு தொடர்ந்து அதை ஒப்பிடப் போகிறது உண்மையான குறிப்பு வெப்பநிலையுடன் எனவே அமுக்கி அதிக நேரம் முடக்கப்பட்டிருந்தால் மீண்டும் நீங்கள் குளிரூட்டும் சுழற்சியைத் தொடங்க வேண்டியிருக்கும் எனவே இந்த கருவி செய்யப்படுகிறது ஒருவேளை டிரான்ஸ்யூசர்கள் எனப்படும் சில கருவிகளின் உதவியுடன் இருக்கலாம் ஆனால் நாங்கள் அதற்குள் செல்லப் போவதில்லை ஆனால் நான் சில மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டுமா என்று நாங்கள் அடிப்படையில் பார்க்கிறோம் எனவே மின்னழுத்தக் கட்டுப்பாடு நான் செய்ய வேண்டியிருந்தால் நான் மின்னழுத்தத்தை அளவிட வேண்டும் அது தேவைக்கேற்ப இருக்கிறதா அல்லது மோட்டார் தேவை என்ன என்பதைப் பார்க்கவும் இது டிசி அமைப்பில் இல்லாமல் ஏசி அமைப்பில் செய்யப்பட வேண்டும் என்றால் டி சி நீங்கள் வெளிப்படையாக மின்மாற்றியைப் பயன்படுத்த முடியாது ஆனால் நான் ஆயிரக்கணக்கான கிலோவோல்ட்களை அளவிட வேண்டிய சில ஏசி அமைப்பைப் பார்க்கிறேன் என்றால் அந்த வகையான மின்னழுத்தத்தை அவ்வளவு எளிதாக அளவிட எனக்கு வோல்ட்மீட்டர் இல்லாமல் இருக்கலாம் எனவே நான் என்ன செய்யப் போகிறேன் மின்னழுத்தத்தை அளவிட வேண்டிய இரண்டு முனையங்கள் இவை என்று சொல்லலாம் எனவே இது அளவிடப்பட வேண்டிய V ஆகும் இப்போது நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது ஒரு சாத்தியமான மின்மாற்றியை இணைப்பதாகும் இதை நான் பி டி சாத்தியமான மின்மாற்றி அல்லது மின்னழுத்த மின்மாற்றி என்று அழைப்பேன் இந்த இரண்டு முனையங்களிலும் நான் உண்மையில் இணைக்கப் போகிறேன் என் சாத்தியமான மின்மாற்றி மற்றும் சாத்தியமான மின்மாற்றி மிகப் பெரிய மின்மறுப்பை வழங்க வேண்டும் இது ஒரு சிறிய மின்மறுப்பை வழங்கினால் மின்னழுத்தத்தை அளவிட விரும்பும் இரண்டு முனையங்களையும் குறுக்கு சுற்றுவதைப் போல இது நன்றாக இருக்கும் எனவே இந்த சாத்தியமான மின்மாற்றி அடிப்படையில் வோல்ட்மீட்டரைப் போலவே செயல்பட வேண்டும் ஒரு வோல்ட்மீட்டர் பொதுவாக மிகப் பெரிய மின்மறுப்பை வழங்குகிறது ஆகவே சாத்தியமான மின்மாற்றியைப் பொருத்தவரை இது இருக்க வேண்டும் இதன் காரணமாக சாத்தியமான மின்மாற்றியின் இரண்டாம் நிலை எப்போதும் திறந்த சுற்றுகளாக இருக்கும் இது குறுகிய சுற்றுடன் இருக்க முடியாது அல்லது அதை இணைக்க முடியாது ஒரு உறுதியான சிறிய எதிர்ப்பின் மதிப்பு எந்த வழியும் இல்லை அது எப்போதும் செய்யப்படக்கூடாது இது எப்போதும் திறந்த சுற்றளவில் இருக்க வேண்டும் இந்த முடிவில் நான் இங்கே ஒரு வோல்ட்மீட்டரை இணைக்கலாம் நான் ஒரு வோல்ட்மீட்டரை இணைக்கலாம் இது RMS மதிப்பு என்ன என்பதை அளவிடும் நான் செய்வது என்னவென்றால் மின்னழுத்தத்தை மிகப் பெரிய மதிப்பிலிருந்து எனது வோல்ட்மீட்டர் வேலை செய்யும் வரம்பிற்கு கொண்டு வருவது எனவே நூற்றுக்கணக்கான கிலோவோல்ட்களுக்கு வோல்ட்மீட்டர் கிடைக்காமல் இருக்கலாம் எனவே இதை நான் 1000 1 அல்லது 500 1 ஆகக் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக வரம்பாக அதனால் நான் 500 கி யைக் கொண்டிருந்தால் அதை அடியெடுத்து வைக்க முடியும் 1 kV ஆக கீழே மற்றும் ஒரு வோல்ட்மீட்டரின் உதவியுடன் இதை அளவிட முடியும் எனவே நான் ஒரு மின்மாற்றியின் மின்னழுத்த விகிதத்தின் சேவைகளைப் பயன்படுத்த முயற்சிக்கிறேன் இதனால் மின்னழுத்தத்தை எனது வோல்ட்மீட்டர்கள் வேலை செய்யும் வரம்பிற்கு கொண்டு வர முடிகிறது ஆனால் செயல்பாட்டில் நான் விநியோகத்திலிருந்து அதிகப்படியான மின்னோட்டத்தை வரையக்கூடாத என்னால் அதைச் செய்ய முடியாது அதனால்தான் இதை நான் திறந்த சுற்றுகளாக வைத்திருக்கிறேன் இதை திறந்த சுற்றுகளாக வைத்திருப்பது வோல்ட்மீட்டர் மின்மறுப்பு எதுவாக இருந்தாலும் மாற்றப்படுவதை உறுதி செய்கிறது மறுபுறம் நிச்சயமாக திருப்பத்தின் விகிதத்துடன் எனவே இது உண்மையில் ஒரு பெரிய மின்மறுப்பாக இருக்கப் போகிறது நீங்கள் வோல்ட்மீட்டர் வழியாகவோ அல்லது சாத்தியமான மின்மாற்றி மூலமாகவோ எந்த மின்னோட்டத்தையும் வரையவில்லை என்பது நல்லது எனவே சாத்தியமான மின்மாற்றி எப்போதும் மின்னழுத்தத்தை அளவிட விரும்பும் பக்கத்தை நோக்கி அதிக எண்ணிக்கையிலான திருப்பங்களைக் கொண்டிருக்கும் மற்ற குறைந்த மின்னழுத்த பக்கத்தையும் குறைந்த மின்னழுத்த பக்கத்தையும் நோக்கி மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான திருப்பங்கள் திறந்த சுற்றுகளாக இருக்கும் அதை கூட இணைக்க முடியாது எதிர்ப்பின் சிறிய மதிப்பு எனவே இந்த விஷயத்தில் நான் எழுதினால் இதை நான் V1 என்று அழைத்தால் இதையெல்லாம் V2 ஆக மாற்றினால் நான் V1V2N1N2 ஆனால் இதை நான் எழுத முடியாது I2I1 இது திறந்த சுற்று என்பதால் இரண்டாம் பக்கத்தில் நான் எந்த மின்னோட்டத்தையும் உண்மையில் கொண்டிருக்கப்போவதில்லை மாணவர் 4052 பேராசிரியர் ஆமாம் வோல்ட்மீட்டரின் மின்மறுப்பு பொதுவாக kΩ அல்லது அதற்கு மேற்பட்ட வரிசையில் இருக்கும் மேலும் மூலத்தால் காட்சிப்படுத்தப்படும் அதன் மின்னழுத்தத்தை நான் அளவிடுகிறேன் இது போதுமான அளவு நியாயமானது இது இருக்கப்போகிறது மிகவும் பெரியது மீண்டும் பெரியது அல்லது சிறியது அல்லது உறவினர் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் மின்மறுப்பு போதுமானதாக இருக்கிறதா இல்லையா என்பதை நான் எப்படி யூகிக்கிறேன் அங்குதான் ஒரு யூனிட்டுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த சாத்தியமான மின்மாற்றி இருக்கப் போகிறது என்று நான் சொன்னால் 1 VA மதிப்பீட்டில் ஆனால் அது 500 kV ஆக இருக்கும் அது எந்த கிலோவோல்ட்டால் வகுக்கப்படுகிறது 1 kV எல்லா அடிப்படை மின்மறுப்புகளும் என்ன என்பதை நான் நிச்சயமாக கணக்கிட முடியும் அடிப்படை மின்மறுப்புடன் ஒப்பிடுகையில் வோல்ட்மீட்டர் மின்மறுப்பு மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் பின்னர் நான் நன்றாக இருக்கிறேன் நான் திறந்த சுற்றுவட்டமாக இருக்கவில்லையா என்று பாருங்கள் நான் இங்கே ஒரு எதிர்ப்பை இணைக்கப் போகிறேன் என்றால் சரி இது மின்னோட்டத்தை ஈர்க்கும் இது ஒரு மின்னோட்டத்தை வரைந்தால் இதுவும் மின்னோட்டத்தை ஈர்க்கும் நான் செய்ய விரும்புவது மின்னழுத்தத்தை அளவிடுவது மட்டுமே நான் மூலத்தை ஏற்ற விரும்பவில்லை நான் மின்னோட்டத்தை வரையும்போது நான் மூலத்தை ஏற்றுகிறேன் நான் செய்யக்கூடாது நான் அதை செய்ய விரும்பவில்லை அவ்வளவுதான் நான் சொல்ல முயற்சிக்கிறேன் உங்கள் மின் முழுவதும் வோல்ட்மீட்டரை இணைக்கும்போது சுற்று நீங்கள் மின்னழுத்தத்தை அளவிடுகிறீர்கள் வோல்ட்மீட்டரை ஒரு சுமையாக நீங்கள் விரும்பவில்லை எனவே நீங்கள் அதை ஏற்ற விரும்பவில்லை என்றால் நீங்கள் ஒரு உறுதியான மின்னோட்டத்தை வரையவில்லை என்றால் நல்லது வரையப்பட்ட மின்னோட்டம் குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் எனவே இது திறந்த சுற்று போல நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அவ்வளவுதான் எனவே இந்த மின்னழுத்த மின்னோட்ட உறவை சாத்தியமான மின்மாற்றியில் பயன்படுத்த முடியாது ஏனெனில் நான் இரண்டாம் பக்கத்தை திறந்த நிலையில் வைத்திருக்கிறேன் முதன்மை பக்கத்திற்கு சுமை மின்னோட்டம் இருக்காது இரண்டாம் பக்கத்திற்கு பூஜ்ஜிய மின்னோட்டம் உள்ளது எனவே எந்த மின்மாற்றியின் திறந்த சுற்று நிலையில் செல்லுபடியாகும் ஆனால் அது க்கு சமமாக இருக்காது இதன் மற்றொன்று இது சாத்தியமான மின்மாற்றி அடுத்தது தற்போதைய மின்மாற்றி நடப்பு உயர் நீரோட்டங்களை அளவிடுவதற்கு தற்போதைய மின்மாற்றி பயன்படுத்தப்படுகிறது ஆகவே நான் ஒரு கடத்தியைக் கொண்டிருக்கிறேன் இதன் மூலம் 10 kA மின்னோட்டம் பாய்கிறது மற்றும் இந்த மின்னோட்டத்தை அளவிட விரும்புகிறேன் இது ஒரு மாறி மின்னோட்டமாக இருக்கலாம் அதிகபட்சம் 10 kA ஆக இருக்கலாம் குறைந்தபட்சம் 100 A ஆக குறைவாக இருக்கலாம் மாணவர் 4403 பேராசிரியர் I1 சுமை மின்னோட்டமல்ல திறந்த சுற்று நிலையில் I2 0 ஆகும் பின்னர் I0 ஆல் 0 என்ற விகிதத்தை எவ்வாறு எழுதுவது என்பது அதிக அர்த்தமல்ல மாணவர் 4416 பேராசிரியர் I1 0 ஆக இருக்காது I1 சுமை மின்னோட்டமாக இருக்காது நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் ஒரு மின்மாற்றியின் திறந்த சுற்று நிலை உங்களுக்கு சுமை மின்னோட்டம் இருக்காது அது பூஜ்ஜிய மின்னோட்டமாக இருக்காது எனவே இதை 0 ஆல் 0 என்று என்னால் எழுத முடியாது அது 0 I0 நான் இது ஒரு சுமை மின்னோட்டம் அல்ல எனவே இது அர்த்தமல்ல அதனால்தான் மின்மாற்றி திறந்த சுற்று நிலையில் இருக்கும்போது அந்த உறவு சிறப்பாக இல்லை தற்போதைய மின்மாற்றியைப் பார்ப்போம் எனவே என்னிடம் 10 கிலோ ஆம்பியர் மின்னோட்டம் உள்ளது என்று சொல்லலாம் இது ஒரு மாறி மின்னோட்டம் ஒருவேளை இது 10 A இலிருந்து 10 kA ஆக மாறுகிறது இதை நான் அளவிட விரும்புகிறேன் இதை அளவிடுவதற்கு இதை நான் பயன்படுத்தலாம் முதன்மை மிக பெரும்பாலும் தற்போதைய மின்மாற்றிகள் நடத்துனரைப் பயன்படுத்துகின்றன அதன் தற்போதைய தேவைகள் தன்னை முதன்மை என்று அளவிட வேண்டும் நீங்கள் ஒரு தனி முதன்மை வைத்திருக்க வேண்டியதில்லை எல்லா நிகழ்தகவுகளிலும் நாம் பொதுவாக என்ன செய்கிறோம் இதைச் சுற்றி நாங்கள் ஒரு டொராய்டு வைக்கிறோம் டொராய்டு ஒரு வளையல் போன்றது நான் அடிப்படையில் பல திருப்பங்களை வீசப்போகிறேன் எனவே இது ஒரு லேமினேட் கோர் ஆகும் இது ஒரு வளையல் போன்றது பின்னர் நான் அதைச் சுற்றி ஏராளமான திருப்பங்களை வைக்கப் போகிறேன் எனவே சுருளைச் சுற்றியுள்ள இந்த டொராய்டில் நான் அதிக எண்ணிக்கையிலான திருப்பங்களைச் செய்யப் போகிறேன் இவை இரண்டு முனையங்கள் அவை கிடைக்கின்றன இப்போது இது அடிப்படையில் திருப்பங்களின் விகிதத்தை உருவாக்கப் போகிறது இது N இது எந்த திருப்பமும் இல்லை இது 1 ஒரு நடத்துனர் என்றால் அது ஒரு திருப்பமாக கணக்கிடப்படுகிறது எனவே இது 1 N 10 கிலோ ஆம்பியர் ஆக இருக்கும் மாறாக 10 kA என்பது அளவிடப்பட வேண்டிய மின்னோட்டத்திற்கு உள்ளது எனவே இதை I2 என அழைக்கிறேன் மாணவர் 4635 பேராசிரியர் இந்த நடத்துனர் ஒரு ஒற்றை நடத்துனராக எடுத்துக் கொள்ளப்படுவதைப் பாருங்கள் இது உண்மையில் ஒரு திருப்பத்திற்கு சமமானது ஏனென்றால் திரும்பி வருவது எங்கிருக்கிறது என்று உங்களுக்குத் தெரியாது அதைச் சுற்றி நீங்கள் ஒரு டொராய்டு வைத்திருக்கிறீர்கள் அதில் N எண்ணிக்கையிலான திருப்பங்கள் உள்ளன எனவே வெளிப்படையாக நான் இங்கு வருவது 1N மடங்கு இருக்கும் உண்மையில் நடத்துனரில் இருக்கும் மின்னோட்டம் எதுவாக இருந்தாலும் எனவே அது தெளிவாக இருக்கும் நீங்கள் கீழே இறங்குவதை அறிவீர்கள் ஆனால் இங்கே நான் அதை ஒரு திறந்த சுற்று என்று விட்டால் தூண்டப்பட்ட மின்னழுத்தம் மிக அதிகமாக இருக்கும் எனவே தற்போதைய மின்மாற்றியை ஒரு திறந்த சுற்றுகளாக நான் ஒருபோதும் விட்டுவிட முடியாது அதற்கு பதிலாக நான் ஒரு சிறிய எதிர்ப்பை இணைக்க வேண்டும் அடிப்படை மின்மறுப்பு என்ன என்பதை நீங்கள் கணக்கிட்டால் அடிப்படை மின்மறுப்பு என்ன என்பதை நீங்கள் கணக்கிட்டால் அது ஒரு சிறிய அலகுக்கு மீண்டும் சார்ந்தது எவ்வளவு சிறியது எனவே நான் 1NI2I1 ஆக இருக்கப்போகிறேன் I2I1 அல்லது Iப்ரிமரி ஆனால் அது V1V2 க்கு சமமானதல்ல ஏனென்றால் நான் இரண்டாம் நிலைக்கு குறுகிய சுற்றுக்குச் செல்கிறேன் அதாவது நான் இரண்டாம் நிலைக்கு குறுகிய சுற்றுக்குச் செல்கிறேன் ஏனென்றால் நான் குறுகிய சுற்று செய்யாவிட்டால் நான் இருந்தால் ஒரு 10 kA மின்னோட்டம் எனக்கு 1 V கூட இருந்தால் அது 1xN V N 10000 ஆக மொழிபெயர்க்கப்பட வேண்டும் எனவே நான் 10 கே யைப் பெறுவேன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் காப்பு அந்த வகையான மின்னழுத்தத்தை தாங்க முடியாது